சாய்வு இழப்பீடு என்றால் என்ன மற்றும் ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பு அலைவடிவத்தை எவ்வாறு பெறலாம் என்பதைக் காணலாம் நேரத்தைப் பொறுத்து சில அலைவடிவங்களின் உதவியுடன் அதைப் புரிந்து கொள்ளலாம் இப்போது iLref ஐ வரையலாம் இது ஒரு நிலையான DC மதிப்பைத் தவிர வேறில்லை எனவே இண்டக்டர் மின்னோட்ட அலைவடிவத்தை இந்த நிலையான DC யுடன் ஒப்பிட்டு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட வெளியீடு எவ்வாறு உருவாகிறது என்பதைக் காணலாம் ஆனால் இது 50 க்கும் அதிகமான கடமை சுழற்சிக்கு ஒரு சிக்கலை உருவாக்கி அது நிலையற்றதாகிவிடும் எனவே நாம் ஒரு சாய்வு ஈடுசெய்யப்பட்ட அலைவடிவத்தை உருவாக்க வேண்டும் இப்போது இந்த வகை அலை வடிவத்தை வரையலாம் இந்த சாய்வு vBL ஆகவும் மற்றும் vBL இன் அளவைக் கொண்டிருக்க வேண்டும் இது I சாய்வு என்று அழைக்கப்படுகிறது புதிய குறிப்பு iLref islope ஆக இருக்கும் எனவே இது மின்னோட்ட கட்டுப்பாட்டைச் செய்ய பயன்படுத்த வேண்டிய புதிய மின்னோட்ட குறிப்பாக இருக்கும் எனவே இந்த ஈடுசெய்யப்பட்ட சாய்வு மின்னோட்ட குறிப்புடன் இண்டக்டர் மின்னோட்டம் ஒப்பிடபட வேண்டும் எனவே இது நாம் பயன்படுத்தும் ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பாக இருக்கும் இப்போது சாய்வு ஒரே மாதிரியாக இருக்கும் VBL ஆக இருக்கும் இந்தச் சாய்வானது இண்டக்டர் மின்னோட்ட அலைவடிவத்தின் கீழ் சாய்வு ஆகும் எனவே இண்டக்டர் மின்னோட்டத்தைப் பார்த்தால் 1 DTs காலகட்டத்தில் சுவிட்ச் ஆஃப் செய்யும் நேரத்தில் இண்டக்டர் மின்னோட்டத்தின் சாய்வு v0L அல்லது -vBL ஆகும் மற்றும் அந்த சாய்வின் அளவு vB L ஆகும் எனவே இந்த இண்டக்டர்க்கு இடையேயான மின்னழுத்தம் vL ஆனது ஃபாரடே சமன்பாட்டின் மூலம் அதாவது L diL dt ஆல் வழங்கப்படுகிறது இப்பொழுது vLLdiLdt மற்றும் Ts காலக்கட்டத்தில் iL ஆனது vBL ∫dt ஆகும் மற்றும் I சாய்வு ஆகும் இங்கே நேர்மறை சாய்வை பற்றி ஆலோசிப்பதால் எதிர்மறை அடையாளத்தை அகற்றி சாய்வின் அளவை மட்டும் கருத்தில் கொள்ளலாம் அதாவது vBL∫dt ஆகும் எனவே இந்த மின்னோட்ட அலை வடிவத்தை எவ்வாறு பெறுவது என்பதை பார்க்கலாம் எனவே இதுபோன்ற ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மின் மூலம் நம்மிடம் உள்ளது இது ஒரு மின்தேக்கி CS உடன் இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் இங்கே இருக்கும் மின்னழுத்தம் vCSஐ கண்காணிக்க முடியும் மற்றும் மின் மூலத்திற்காக முடிவு செய்த மின்னோட்டம் I உள்ளது எனவே மின்தேக்கத்தின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் 1CS∫Idt ஆகும் இது ICS ஆகும் ஏனெனில் ∫Idt ஆனது நிலையான மதிப்பாகும் இப்போது ஒருங்கிணைந்த dt இன் குணகங்கள் vB L மற்றும் I CS ஐ ஒப்பிடலாம் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு I ஐ vBL மற்றும் CS இன் பெருக்கல் பலனாக எழுதலாம் இங்கே vBL மற்றும் CS இன் பெருக்கல் பலனை CSdt ஆல் வகுக்கப்படுவது மின்தேக்கிக்கு இடையிலான மின்னழுத்தம் ஆகும் மின்தேக்கிக்கு இடையிலான மின்னழுத்தம் இந்த அலை வடிவத்தை பின்பற்றும் இது I சாய்வின் மின்னழுத்த சமமான மதிப்பு மற்றும் துல்லியமான சாய்வு vBL உடன் இந்த அலை வடிவத்தைப் பின்பற்றும் ஏனெனில் CS ரத்துசெய்யப்படும் இப்போது இது ஒரு ஒருங்கிணைப்பாளராகும் இங்கு மின்னோட்டம் நிலையானதாக இருக்கும் வரை இது ஒருங்கிணைந்து கொண்டே இருக்கும் இது பூஜ்ஜியத்திற்கு வராது எனவே மீட்டமைக்கும் வழிமுறை இருக்க வேண்டும் எனவே இந்த சுவிட்ச் முழுவதும் இணைத்து மின் மூலம் I ஐ VB CS L இல் அமைக்கலாம் இப்போது மின்தேக்கிக்கு குறுக்கே ஒரு சுவிட்சை இணைத்து அதனை கடிகாரத்தில் இருந்து இயக்கவும் அணைக்கவும் செய்யலாம் எனவே ஒரு கடிகாரம் இருக்கும் போதெல்லாம் இதை இயக்கும் மற்றும் மின்தேக்கி டிஸ்சார்ஜ் செய்து பூஜ்ஜியத்தில் கொண்டு வரும் எனவே கடிகார கடமை சுழற்சியின் காலத்தில் இது பூஜ்ஜியமாக வரும் பின்னர் மீண்டும் ஒருங்கிணைக்கத் தொடங்குகிறது இந்த கட்டத்தில் கடிகாரம் படத்தில் வரும் இது பூஜ்ஜியத்திற்கு வரும் இந்த கடிகார அலை வடிவம் முன்பு பார்த்தது போல் இருக்கிறது அது ஒவ்வொரு TS காலக்கட்டத்தில் நிகழும் குறுகிய துடிப்பு தொகுப்பு ஆகும் ஒவ்வொரு TS தொடக்க காலமும் ஒரு மிக மிக குறுகிய கடமை சுழற்சி துடிப்பு ஆகும் மற்றும் இது சுவிட்சை இயக்கி மின்தேக்கியை ஷாட் செய்கிறது மின்தேக்கி இதன்மூலம் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறது ஒரு சிறிய மின்தடையை தொடர் இணைப்பாக இணைத்து மின்னோட்டத்தைக் கட்டுப்படுத்தலாம் இப்போது இதை இந்த அலைவடிவங்களுடன் சேர்ந்து வைத்தால் இவ்வாறு இருக்கும் எனவே இதை வரையலாம் எனவே கடிகாரம் தோன்றும் போது இவை இந்த நிலையில் இருக்கும் இப்போது கடிகார சிக்னலை பார்க்கலாம் எனவே ஒவ்வொரு TS தொடக்கத்திலும் மிகக் குறுகிய கடமை சுழற்சி துடிப்பு நிகழும் இது மின்தேக்கியை மீட்டமைத்து பின்னர் பூஜ்ஜியத்திற்கு கொண்டு வரும் பின்னர் மின்தேக்கியை ஒருங்கிணைந்து கொண்டே இருக்கும் அதை கட்டமைத்து மற்றும் அடுத்த கடிகாரத்தின் நிகழ்வுகளில் பூஜ்ஜியமாக இருக்கும் மீண்டும் அது ஒருங்கிணைக்கத் தொடங்கும் மற்றும் TS காலகட்டத்தில் அடுத்த கடிகாரத்தின் நிகழ்வுகளில் பூஜ்ஜியத்திற்கு மீட்டமைக்கப்படும் எனவே இது தொடர்ந்து நடக்கும் எனவே இந்த வழியில் நாம் இந்த I சாய்வு அலைவடிவத்தை உருவாக்கலாம் மற்றும் ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பைப் பெற அதைப் பயன்படுத்தலாம் இப்போது கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மாற்றி சார்ஜர் சுற்றை எடுத்துக்கொண்டால் இங்கிருந்து நேரடியாக பெறப்பட்ட iLref ஒரு நிலையான DC மதிப்பு ஆகும் எனவே அதை ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்புடன் மாற்றலாம் எனவே iLஐ அகற்றி இந்த புள்ளியில் ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பை கொடுக்கலாம் இப்போது அதை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பார்க்கலாம் இங்கே iLref ஐ I சாய்வுடன் ஒப்பிடலாம் இங்கே நம்மிடம் கட்டுப்படுத்தப்பட்ட மின் மூலத்தின் மின்னோட்ட மதிப்பு I உள்ளது இந்த மின்னோட்ட மதிப்பு உணரப்பட்ட மதிப்பான vBLCS ஐ சார்ந்து இருக்கும் எனவே இங்கே ஒரு மின்தேக்கத்தை வைத்து அதன் குறுக்கே சுவிட்சை வைத்தால் சுவிட்ச் ஆனது கடிகார சிக்னலின் அடிப்படையில் இயக்கப்படும் எனவே கடிகாரம் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் சுவிட்ச் ஆனது இயக்கப்பட்டு மின்தேக்கி மீட்டமைக்கப்படுகிறது மற்றும் இது அணைக்கப்படும் போது ஒருங்கிணைப்பது தொடங்கப்படும் இங்கே மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு மின்தடை வைக்கப்படுகிறது இதனால் இங்கே நேர மாறிலியின் மதிப்பு CsR கிடைக்கிறது ஆனால் இது ஒரு சிறிய நேர மாறிலியாக இருக்கும் இது கடிகார கடமை சுழற்சி துடிப்பு முடிவடையும் நேரத்தில் 5 மடங்கு நேர மாறிலியை எட்டும் எனவே இங்கே கிடைக்கும் இந்த மதிப்பானது iLrefலிருந்து islope ஐ கழிக்க கிடைக்கும் மதிப்பாகும் அதாவது ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பாகும் இப்போது இந்த அலை வடிவத்தைப் பார்த்தால் இந்த அலை வடிவம் DC மட்டுமே ஆகும் எனவே முதலில் மின்னோட்ட குறிப்பை இங்கே அமைக்கலாம் மற்றும் மின்னோட்ட மதிப்பு vBxCSL ஆகும் இங்கே vB என்பது உணரப்பட்ட மதிப்பு எனவே இங்குள்ள மின்னோட்ட குறிப்பு இங்கே வெளியீட்டு மின்னழுத்தத்திற்கு ஏற்ப மாறும் மற்றும் இவ்வாறு செய்தால் இது போன்ற ஒரு நேர்மறையான சாய்வு ஷாட்டூத் அலைவடிவத்தைப் பெறலாம் iLrefலிருந்து இதைக் கழித்தால் இது போன்ற ஒரு அலைவடிவத்தை பெறலாம் மேலும் கட்டுப்படுத்திக்கு கொடுக்கப்படும் இந்த அலை வடிவமானது ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பாகும் எனவே iL ஈடு செய்யப்பட்ட சாய்வை விட அதிகமாகும் போதெல்லாம் மற்றொன்று எதிர்மறை ஆகவும் மற்றும் இது நேர்மறை ஆகவும் சென்று SR தாழ்ப்பாளை மீட்டமைக்கும் எனவே இது ஈடுசெய்யப்பட்ட சாய்வு மின்னோட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மாற்றி செயல்படும் மற்றும் பேட்டரியை சார்ஜ் செய்யும் விதம் ஆகும் இப்போது iLref MPPT சார்ஜர் வெளியீட்டில் இருந்து வருகிறதென்றால் மின்னழுத்தம் உணரப்படும் மற்றும் இங்கிருந்து மின்னோட்டம் மலை விலக்கு அல்லது மலை ஏறும் வழிமுறை வழியாக செல்லும் இதன் வெளியீட்டை இங்கே கொடுக்கலாம் PV பேனல் வழங்கக்கூடிய உச்ச சக்திக்கு ஏற்ப இங்குள்ள மின்னோட்ட குறிப்பு மாறிக் கொண்டே இருக்கும் மேலும் அந்த குறிப்பு மாற்றங்களால் தனிமை மதிப்பைப் பொறுத்து இங்கே மின்னோட்டம் அதிகரிக்கும் அல்லது குறையும் மேலும் அது PV மூலத்திற்கான MPPT அடிப்படையிலான ஈடுசெய்யப்பட்ட சாய்வு மின்னோட்ட பேட்டரி சார்ஜர் கட்டுப்படுத்தியாக மாறும் MPPT தொகுதி உட்பட MPPT அல்காரிதம் தொகுதியை இங்கே சேர்க்கலாம் மலை ஏறும் வழிமுறையைப் போலவே இதற்கு இரண்டு உள்ளீடுகள் தேவை ஒரு உள்ளீடு PV பேனலின் முனைய மின்னழுத்தம் vT மற்ற உள்ளீடு பேனல் வழியே பாயும் மின்னோட்டம் iPV ஆகும் மற்றும் MPPT இன் வெளியீட்டை iL குறிப்புக்குக் கொடுக்கலாம் எனவே முன்பு பார்த்தது போல இந்த மதிப்பு மாறும் மற்றும் iL குறிப்பு இன்சோலேஷனைப் பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும் மற்றும் iL குறிப்பை பெற முயற்சிக்கும் அதாவது PV பேனலில் இருந்து அதிகபட்ச சக்தி பெறப்படும் எனவே இந்த iL குறிப்பு அமைக்கப்பட்டதும் ஈடுசெய்யப்பட்ட சாய்வு மின்னோட்ட மாற்றி iL மதிப்பை iL குறிப்புக்கு சமமாக்கும் மேலும் PV மூலத்திலிருந்து கிடைக்கும் சக்தியில் பேட்டரி மற்றும் சுமைகளை சார்ஜர் மூலம் ஒன்றாக்கலாம்